எல்லோருக்கும் வணக்கம் வடிவமைப்பு பயிற்சி பாடத்திற்கு வருக விரிவுரை தொகுதி 28 மற்றும் 29 இல் பொருள் தேர்வில் ஈடுபடும் படிகள் என்ன என்பது பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் பொருள் தேர்வு செயல்பாட்டில் தேவைப்படும் ட்ரான்ஸ்லேஷன் மற்றும் ஸ்க்ரீனிங் முறைகள் முதல் இரண்டு படிகளைக் கற்றுக்கொண்டது பற்றி இப்போது வரை கற்றுக்கொண்டோம் இப்போது இந்த விரிவுரை தொகுதியில் ஒரு தேர்வு செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள மீதமுள்ள இரண்டு படிகளைப் பற்றி விவாதிப்பேன் அந்த படிகள் தரவரிசை முறை மற்றும் ஏற்கனவே உள்ள தகவல்களுடன் நிறைவு செய்யப்படுகின்றன இப்போது பண்புக்கூறு வரம்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் திரையிடல் பற்றி இந்த தொகுதியில் விவாதிப்போம் இது ஆஷ்பியின் முறை சரி இந்த முறையில் என்ன நடக்கிறது என்றால் ட்ரான்ஸ்லேஷன் படிகளில் குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான பொருள் இருக்க வேண்டும் என்று சில நிலையான உகந்த மதிப்பைப் பெற்றோம் என்று வைத்துக்கொள்வோம் அவற்றின் மீள்நிலை மட்டு 10 ஜிகா பாஸ்கலை விட அதிகமாக உள்ளது மற்றும் பொருள் அடர்த்தி ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு 3 மெகா கிராமுக்கு குறைவாக இருக்கும் எனவே இந்த மதிப்புகள் ட்ரான்ஸ்லேஷன் படிகளிலிருந்து வந்தன இப்போது இந்த மதிப்பைப் பெற்ற பிறகு இப்போது நம்மிடம் பலவிதமான பொருட்கள் உள்ளன எனவே எங்கள் குறிப்பிட்ட தேவைக்கு பொருட்களை எவ்வாறு திரையிடுவோம் எனவே ஆஷ்பியின் பொருள் விளக்கப்படம் என்று அழைக்கப்படும் ஆஷ்பியின் விளக்கப்படத்தின் உதவியை நாங்கள் எடுப்போம் யங்ஸ் மாடுலஸ் வசனங்களின் அடர்த்திக்கும் மற்றொன்றுக்கும் இடையிலான பிளாட் இது என்பதை இங்கே நாம் காணலாம் பதிவு பிளாட் எனவே எங்கள் கட்டுப்பாடு E என்பது 10 ஜிகா பாஸ்கலை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே 10 ஜிகா பாஸ்கலுடன் தொடர்புடைய x அச்சுக்கு இணையாக கிடைமட்ட கோட்டை வரையக்கூடிய ஒரு கோடு இருக்கும் மற்றொரு கான்ஸ்ட் மதிப்பு என்னவென்றால் அடர்த்தி ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு 3 மெகா கிராமுக்கு குறைவாக இருக்க வேண்டும் மேலும் மூன்று இங்கே சில சரியாக இருக்கும் எனவே மீண்டும் y அச்சுக்கு இணையாக இருக்கும் ஒரு வரியை பிளாட் செய்வோம் எனவே பொருள் விளக்கப்படத்தில் வெவ்வேறு இடங்களில்மர கட்டைகள் மர கட்டைகளில் சுமார் 8 ஜிகா பாஸ்கல் யங்ஸ் மாடுலஸ் மற்றும் பாலிமர்களுடன் ஒப்பிடும்போது அடர்த்தி மிகக் குறைவாக இருப்பதை இங்கே காணலாம் எனவே நமக்கு அடர்த்தி இருப்பது மூன்றை விடக் குறைவாக இருக்க வேண்டும் இதன் பொருள் நமது பிராந்திய தேடல் பகுதி இது சரியாக இருக்கும் இந்த பிராந்தியத்தில் எந்த பொருள் இருந்தாலும் எந்த பொருளும் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படும் இங்கே ஒரு விஷயம் கலப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு கலப்பு இதன் பொருள் என்னவென்றால் பீங்கான் உலோக பாலிமர்களை நீக்குகிறோம் என்று எலாஸ்டோமர்கள் மரம் போன்றவற்றை உருவாக்குகின்றன இந்த பொருள்களை நாங்கள் குறிப்பிட்ட நிலைக்கு ஆஷ்பியின் பொருள் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி அகற்றிவிட்டோம் எனவே இது பொருளைத் திரையிடுவதற்கான எளிய வழியாகும் அல்லது இந்த பொருட்களுக்குப் பொருந்தாத பொருளைப் பயன்படுத்த முடியாத பொருளை அகற்றுவது குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு ஏற்றதல்ல என்று நீங்கள் கூறலாம் இவை அனைத்துமே மிகச் சிறந்த சொத்து பாலிமர்கள் ஒரு நல்ல சொத்து உலோகத்திற்கு மிக உயர்ந்த வலிமையைக் கொண்டிருக்கின்றன பீங்கான் மிக உயர்ந்த வலிமையைக் கொண்டுள்ளது ஆனால் குறிப்பிட்ட காரணத்திற்காக இவை பயனற்றவை என்று இங்கே பார்க்கலாம் இப்போது நீங்கள் ஒரு பரந்த முறையில் எடுக்கக்கூடிய மற்றொரு பொருள் சொத்து விளக்கப்படம் இதை நீங்கள் இங்கே காணலாம் அடர்த்தி வசனங்களின் வலிமை பலவிதமான பொருட்கள் அவற்றுக்கிடையே உள்ளன அதாவது நீங்கள் இந்த மற்றொரு வகையை பொருள் குறியீட்டு என அழைக்கப்படுகிறது அது பொருள் குறியீட்டு என்று அழைக்கப்படுகிறது இந்த பிளாட் ஐ நீங்கள் யங்ஸ் மாடுலஸ் அல்லது அடர்த்தி அல்லது வலிமை வசனங்கள் அடர்த்தி பிளாட் ன் உதவியைப் பெறலாம் இங்கே நீங்கள் நிறைய பொருட்கள் இங்கே கொடுக்கப்படலாம் இப்போது மூன்றாவது படி என்பது எங்கள் தேவைக்கு பல பொருட்களை நீக்கிய பின் தரவரிசை இப்போது அந்த தேடல் பிராந்தியத்தில் அந்த பிளாட் ல் எங்கள் தேடல் பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது எங்கள் தேடல் பகுதி எனவே இந்த பிராந்தியத்தில் m1 m2 m3 பொருள் இருப்பதாக எந்த பொருள் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது எது அடிப்படையானது எனவே மேட்ரிக்ஸ் சரி என்பதை வரையறுக்கும் ஒரு குறிக்கோளை வரிசைப்படுத்தவும் எனவே எங்கள் தேவைக்கு எந்த பொருள் மிகவும் பொருத்தமானது என்பதை தீர்மானிக்க நாம் என்ன செய்வோம் எங்களிடம் m1 m2 m3 m4 நான்கு வகையான பொருட்கள் உள்ளன அவை எங்கள் அளவுகோல்களை முழுமையாக நிரப்ப முடியும் எனவே இந்த பொருட்களை வரிசைப்படுத்த பல முறைகள் உள்ளன இதன்மூலம் இது சரி எனவே முதல் முறை மேட் பொருள் குறியீட்டைப் பயன்படுத்தி தரவரிசையைப் பயன்படுத்துகிறது பொருளை தரவரிசைப்படுத்த இது மிகவும் எளிய வழி இந்த அணுகுமுறையில் இங்கே சிலவற்றை நீங்கள் காணலாம் டை தடிக்கு குறைந்தபட்ச எடை விவரிக்கப்பட்ட விறைப்பு எனவே டை தடிக்கு மற்றும் இலகுவான எடை மற்றும் கடினமான பொருளுக்கு E ρ C நாங்கள் என்ன செய்தோம் என்பதை பதிவு செய்வதன் மூலம் எங்களுக்கு பதிவு E கிடைத்தது பதிவு வரிசை பிளஸ் மற்றும் பதிவு C க்கு சமம் அதே விஷயம் இங்கே சரி பொருள் விளக்கப்படத்தில் இந்த வரியின் முக்கியத்துவத்தை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்களிடம் m 1 m 2 மற்றும் m 3 என்ற மூன்று பொருள் இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் எனவே வடிவமைப்பிற்கு பொருத்தமான பொருளாக இருக்கும் வரியில் எந்த பொருள் இருந்தாலும் கோட்டிற்கு கீழே இருக்கும் பொருள் எடுத்துக்காட்டாக m1 மிக மோசமான பொருள் என்று கருதுகிறோம் எனவே நீங்கள் FL ஐப் பயன்படுத்த வேண்டாம் மற்றும் நிலையான கோட்டிற்கு மேலே சொல்லப்படும் m3 க்கு பின்னர் இது வரிசையாக E என அழைக்கப்படுகிறது இது C வரிக்கு சமம் என்பது சிறந்த பொருட்கள் எனவே இந்த பிளாட் ஐ பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் 2 வகையான காரியங்களைச் செய்கிறோம் முதலில் இந்த நிலையான கோடுடன் கோட்டிற்குக் கீழே உள்ள பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த பொருளை நாங்கள் கண்டுபிடிப்போம் இது எங்கள் வடிவமைப்பிற்கு பொருந்தாது எனவே இப்போது எங்களுக்கு m3 மற்றும் m2 என்ற இரண்டு விருப்பங்கள் உள்ளன நாம் m2 அல்லது m3 ஐப் பயன்படுத்தலாம் எனவே நம்மிடம் m2 மற்றும் m3 இருப்பதாக வைத்துக்கொண்டால் இரண்டு பொருட்கள் சரி எனவே இப்போது சிறந்த பொருளைத் தேர்ந்தெடுப்பதற்கான வெவ்வேறு அளவுகோல்களை நாங்கள் சரிபார்க்க வேண்டும் நீங்கள் செலவைச் சரிபார்க்கலாம் அல்லது உங்கள் இலக்கு எடையை இலகுவாக்குவது என்பதால் எனவே அதன்படி நாம் m 2 அல்லது m 3 ஐ தேர்வு செய்யலாம் இது பொருள் குறியீட்டின் அடிப்படையில் பொருளின் தேர்வு இப்போது தரவரிசையின் இரண்டாவது முறை எடையுள்ள பண்புகள் முறை இந்த முறையில் நாம் என்ன செய்தோம் என்பது ஒவ்வொரு பொருளின் தேவையும் அதன் முக்கியத்துவத்தைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட எடையை ஒதுக்குகிறது எடையுள்ள காரணி மூலம் சொத்தின் அளவிடப்பட்ட மதிப்பைப் பெருக்குவதன் மூலம் ஒரு எடையுள்ள சொத்து மதிப்பு பெறப்படுகிறது இந்த முறை எடையுள்ள காரணி மற்றும் அளவிடுதல் காரணி ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட வேண்டிய சொல் இவை ஒவ்வொரு பொருளின் எடையுள்ள சொத்து மதிப்பு பின்னர் செயல்திறன் குறியீட்டைக் கொடுக்க சுருக்கமாகக் கூறப்படுகிறது அதிக செயல்திறன் குறியீட்டைக் கொண்ட பொருள் பயன்பாட்டிற்கு உகந்ததாகும் எனவே இந்த முறையில் எடையுள்ள காரணி மற்றும் அளவிடுதல் காரணியைப் பயன்படுத்தி செயல்திறன் குறியீட்டை உருவாக்குவதே எங்கள் குறிக்கோள் எனவே முதலில் இங்கே B அளவிடப்பட்ட சொத்துக்கு சமம் எனவே சொத்தின் எண் மதிப்பு மற்றும் குறைந்தபட்சம் அதிகபட்ச மதிப்பு திரையிட்ட பிறகு ஒரு m1 m2 மற்றும் m3 பொருள் இருப்பதை நீங்கள் கண்டறிந்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் இந்த பொருட்களை சொத்து அடிப்படையில் தீர்மானிக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு பொருள் அளவிடப்பட்ட சொத்துக்கும் நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் எனவே நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் ஒவ்வொன்றின் அடர்த்தி ρ1 ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு 100 கிலோ கிராம் சமம் ρ2 சமம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த 150 அல்லது ρ3 போன்றது இப்போது ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு 500 கிலோகிராமுக்கு சமம் எனவே இந்த பட்டியலில் ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு அதிகபட்சம் 500 கிலோ கிராம் எது எனவே நீங்கள் m1 க்கான அளவிலான சொத்தை கணக்கிடுகிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் 100 க்கு 100 ஐ 500 ஆல் வகுக்கப்படுகிறது m2 150 க்கு 100 ஆக 500 ஆல் வகுக்கப்படுகிறது m3 க்கு 500 ஐ 100 ஆல் 500 ஆல் வகுக்கப்படுகிறது இதன் பொருள் நீங்கள் அனைத்து பொருட்களுக்கும் பொருத்தமான பொருட்களை அளவிடுகிறீர்கள் என்பதாகும் இப்போது நீங்கள் செலவு இழப்பு முதலியவற்றின் அடிப்படையில் உங்கள் பொருளை அளவிட முடியும் மற்றும் தற்காப்பு தேர்வில் செலவு என்பது அதன் முக்கிய பங்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே பொருளின் விலையை நீங்கள் புறக்கணிக்க முடியாது எனவே செலவின் அடிப்படையில் எது விரும்பத்தக்கதாக இருக்கும் குறைந்த மதிப்பு மிகவும் விரும்பத்தக்கது மற்றும் குறைந்த மதிப்புகள் 100 என மதிப்பிடப்படுகிறது எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் முதலில் ஒரு வலிமைக்கு யூனிட் செலவைக் காண்பீர்கள் அதாவது ஒவ்வொரு பொருளையும் புனையச் செய்வதற்கான அலகு செலவு m1 m2 m3 என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கணக்கீடு நீங்கள் m1 ஐ அளவிடுகிறீர்கள் m1 பொருளுக்கு பின்னர் குறைந்தபட்ச மதிப்பு எந்தவொரு பொருளின் குறைந்தபட்ச செலவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பொருளின் எண் மதிப்பை இங்கே வைப்பீர்கள் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி கணக்கிட்ட பிறகு நீங்கள் இப்போது அளவிலான சொத்தை கணக்கிடலாம் எனவே அளவிலான சொத்தை கணக்கிட்ட பிறகு எங்கள் இலக்கைக் கணக்கிடுவது பொருள் செயல்திறன் குறியீட்டைக் கணக்கிடுவது சரி எனவே நாம் எவ்வாறு கணக்கிடுவோம் எடையுள்ள சொத்து முறையை வரி கூறுவதால் இப்போது இங்கே ஒரு அளவிலான சொத்தை கணக்கிட்டுள்ளோம் எனவே நீங்கள் சில வெயிட்டேஜ் m1 m2 மற்றும் m3 ஐ ஒதுக்க வேண்டும் அதன் வெயிட்டேஜ் 30 40 சதவீதம் மற்றும் 30 சதவீதம் சரி என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த வெயிட்டேஜ் தற்காப்பு விளக்கப்படத்தை அடிப்படையாகக் கொண்டது அல்லது உங்கள் தேவைக்கேற்ப பொருள் குறியீட்டை இப்போது சொல்லலாம் எனவே அதற்குப் பிறகு ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களிடம் ஒரு அளவிலான சொத்து மற்றும் வெயிட்டிங் காரணி உள்ளது பின்னர் நீங்கள் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி அனைத்து பொருள் செயல்திறன் குறியீட்டையும் கணக்கிடுகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்கலாம் மேலும் ஒவ்வொரு பொருளுக்கும் B1 ஆல்பா 1 B2 ஆல்பா 2 B3 ஆல்பா 3 ஒவ்வொன்றும் இருப்பதைக் காண்பீர்கள் உங்களுக்கு சில மதிப்பு கிடைக்கும் இந்த அட்டவணையில் இருந்து எந்த பொருள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது என்பதை எளிதாக திரையிடலாம் இது எடையுள்ள பண்புகள் முறை எளிமைப்படுத்தும் செயல்முறைக்கு இது தேவைப்படுகிறது உண்மையான நடைமுறையில் 3 பொருள்களை மட்டுமே நாங்கள் கருதுகிறோம் உங்கள் வடிவமைப்பிற்கு ஏற்ற குழு பொருட்கள் போன்ற சிலவற்றை நீங்கள் 10 முதல் 50 வரை பெறுவீர்கள் அந்த நேரத்தில் இந்த கணக்கீடு மிகவும் நேரம் எடுக்கும் எனவே இந்த நோக்கத்திற்காக குறிப்பிட்ட மென்பொருள் மற்றும் கணினி நீங்கள் கணினியிலிருந்து உதவியைப் பெறலாம் எனவே தரவரிசை முறையான உங்கள் வடிவமைப்பிற்கு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது மிகவும் ஒதுக்கப்பட்ட பொருள் இப்போது தரவரிசைக்குப் பிறகு நீங்கள் மீண்டும் சரிபார்க்க வேண்டும் சரி இப்போது வரை நாங்கள் முதலில் ட்ரான்ஸ்லேஷன் செய்தோம் பின்னர் நிரலின் ட்ரான்ஸ்லேஷன்ற்குப் பிறகு சில பொருள்களைத் திரையிடுவதால் ஒரு திரையிடல் படிகளில் சில பொருட்களை அகற்றுவோம் அதன்பிறகு தரவரிசை படிகள் எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் தரவரிசைப்படுத்தினோம் இந்த படிகளைப் பின்பற்றிய பிறகு இப்போது உங்களுக்கு உகந்த பொருள் அல்லது குறிப்பிட்ட தயாரிப்பு உள்ளது எனவே உகப்பாக்கத்திற்குப் பிறகு உங்கள் வடிவமைப்பிற்கு பொருத்தமான பொருள் கிடைத்தது ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த தேர்வு சரியானதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமா என்பதை நீங்கள் சுருக்கமாக செய்ய வேண்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் உங்கள் முடிவை எவ்வாறு ஒப்பிடுவீர்கள் என்பதுதான் எனவே பலவிதமான முறைகள் உள்ளன எனவே உங்கள் முடிவை நீங்கள் ஒப்பிடலாம் ஆனால் சில முடிவுகளில் சில முறைகள் சில படி நான்கு இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் துணை தகவல்களுக்கு நீங்கள் உதவி பெறுகிறீர்கள் இங்கே ஒரு துணைத் தகவல் புத்தகம் கிடைக்கிறது இங்கே பொதுவான தகவல்களுக்கு நல்லது எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட நன்மை மற்றும் தீமை உள்ளது இரண்டிலும் சில விவரக்குறிப்பு சொத்துக்களுக்கு நல்லதல்ல பண்புகளின் அட்டவணை உள்ளது இது பயனுள்ள முதல் அழைப்பு நீங்கள் தரவு புத்தகத்திலிருந்து உதவி பெறுகிறீர்களானால் விரிவான தகவல்களின் விரைவான ஆதாரங்களில் ஒன்று பொதுவாக தரங்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் மற்றும் சொத்து சிறிய மற்றும் செய்தபின் உருவாக்கப்பட்ட பாக்கெட் புத்தகம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இதை உங்கள் ஐபாடில் காணலாம் மொபைல் போன்றவை இணைய தளத்தை சுற்றி செல்ல வேண்டும் இணைய தளம் உண்மையான கண்ணிவெடியாக இருக்கலாம் ஆனால் மோசமாக வழங்கப்பட்ட தகவல்கள் ஏனென்றால் யாரும் இணையத்தை கட்டுப்படுத்தவில்லை ஏனெனில் எல்லோரும் எதையும் பதிவேற்ற முடியும் மற்றும் நல்ல அல்லது தவறான தகவல் அல்லது இணையமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கூகிள் தேடலைச் செய்தால் பின்னர் முதல் முயற்சியில் தவறான தகவலை நீங்கள் காணலாம் மற்றும் உங்கள் உகந்த முடிவை அந்த தவறான தகவலுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் உங்கள் வடிவமைப்பு தோல்வியடையும் எனவே வணிகரீதியான தளங்களைப் பயன்படுத்த தொழில்நுட்ப தகவல்களைக் கண்டுபிடிப்பது கடினம் நீங்கள் பின்பற்றும்போது இலக்கியத்தை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு பேனாவை உருவாக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஏற்கனவே பல்வேறு வகையான பேனாக்கள் சந்தையில் கிடைக்கின்றன அவை பல்வேறு தொழில்களால் புனையப்பட்டவை எனவே தரம் மற்றும் பயன் ஆகியவற்றில் நீங்கள் உதவி மாறியை எடுக்கலாம் பெரும்பாலும் அவற்றின் தயாரிப்பை மட்டுமே உள்ளடக்கும் வழக்கமாக பொருட்களை ஒப்பிட வேண்டாம் ஏனென்றால் இவை எதை உற்பத்தி செய்கின்றன அவற்றின் நல்ல விஷயம் மட்டுமே வரம்பு அல்லது மோசமான விஷயம் அல்ல எனவே உங்கள் தரவை இந்த தரவுகளுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் எனவே நீங்கள் ஏதாவது நல்லதைச் செய்திருக்கலாம் என்று சிலர் காணலாம் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் இந்த இலக்கியங்களை ஒப்பிட்டுப் பார்த்த பிறகு நான் சில தவறான செயல்களைச் செய்ததைப் போல நீங்கள் நினைப்பீர்கள் எனவே ஆர்டர் செய்வதற்கு முன் இறுதித் தேர்வுக்கு இது ஒரு சார்புடையதாக இருக்கும் சரி எனவே உங்கள் முடிவை ஒப்பிடுவதற்கு அவற்றின் பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றன ஆனால் அதன் பிறகு பொருள் தேர்வில் நிபுணத்துவம் வாய்ந்த விஷயங்களை நாங்கள் கூறலாம் எனவே இந்த பகுதியில் உங்களுக்கு நிபுணத்துவம் இருந்தால் உங்களால் முடியும் எனவே நீங்கள் எப்போதுமே ஒரு நல்ல பொருளைத் தேர்வு செய்யலாம் உங்கள் தயாரிப்பை நீங்கள் புனையச் செய்வதற்கும் சரி இப்போது இது ஒரு பைக்கின் வழக்கு ஆய்வு இது ஒரு உண்மையான மதிப்பு பிரச்சினை எனவே ஒரு பைக்கை உருவாக்குவதே குறிக்கோளாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் முந்தைய எங்கள் விவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் பைக்கின் செயல்பாடு என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே பைக் வகைகளைப் பொறுத்து செயல்பாடு என்ன பல்வேறு வகையான பைக்குகள் கிடைக்கின்றன அல்லது பந்தய நோக்கத்திற்காக சுற்றுப்பயண நோக்கத்திற்காக உங்கள் விண்ணப்பப் பந்தயத்தைப் பொறுத்து மவுண்டன் பைக் பயணிகள் குழந்தை மற்றும் ஒவ்வொரு நோக்கத்திற்காகவும் சைக்கிள் வடிவமைப்பதில் பல்வேறு மாறுபாடுகள் உள்ளன எனவே முதலில் நீங்கள் எதை வடிவமைக்கப் போகிறீர்கள் அதன் முக்கிய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் மவுண்டன் பைக்கிற்கு ஒரு பைக்கை உருவாக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் அதற்கேற்ப வடிவமைப்பைக் கொண்டிருப்பீர்கள் ஏனெனில் மவுண்டன் பைக்கில் உதாரணமாக இருக்க வேண்டும் இங்கே சில அதிர்ச்சி உறிஞ்சி இருக்க வேண்டும் டயர் அதிக தடிமனாக இருக்க வேண்டும் மற்றும் வித்து சிறிது தடிமனாக இருக்க வேண்டும் அதனால் வலிமை அதிகமாக இருக்கும் கியர் அமைப்பு இருக்க வேண்டும் சரி எனவே மவுண்டன் பைக்கில் இந்த வகையான விஷயங்கள் முக்கியம் எனவே நீங்கள் ஒவ்வொன்றையும் தேர்வு செய்ய வேண்டும் எனவே முதலில் ஒரு மவுண்டன் பைக்கை உருவாக்க என்ன செய்ய வேண்டும் முதலில் நாம் அதை ஒரு அங்கமாகப் பிரிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு சுழற்சியிலும் சக்கர சேணம் ஒரு சட்டகம் உள்ளது மற்றும் மவுண்டன் பைக்கிற்கு நீங்கள் அசெம்பிளி அதிர்ச்சி உறிஞ்சியை கியர் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு மவுண்டன் பைக்கை சரி செய்ய இந்த வகையான விஷயங்கள் தேவை எனவே இப்போது நீங்கள் ஒரு பொருளைத் தேர்ந்தெடுக்க விரும்பினால் சட்டத்திற்கு பொருத்தமான உலோகம் நீங்கள் என்ன செய்வீர்கள் சட்டத்திற்கு ஒரு நோக்கம் என்ன நோக்கம் உங்கள் சுழற்சிக்கான அந்த சட்டகத்தை வைத்துக்கொள்வோம் என்று முன்பு சொன்னேன் எனவே ஒரு சுமையைச் சுமப்பதும் இந்த வகையான சக்கரங்களை ஆதரிப்பதும் இதன் நோக்கம் எனவே சட்டத்திற்கான பொருள் தேர்வு எனவே ஆரம்ப ஸ்கிரீனிங்கிற்காக நீங்கள் ஸ்கிரீனிங் ஆரம்ப ஸ்கிரீனிங்கைச் செய்யும்போது பலவிதமான பொருட்கள் இருப்பதைக் காண்பீர்கள் மேலும் இது ஃபிரேமைத் தயாரிப்பதற்குப் பயன்படுத்தியிருக்கும் மேலும் இந்த ஃபிரேம் ஒரு புதியதல்ல ஏனெனில் இந்த சட்டத்தை ஏற்கனவே பல நிறுவனங்கள் இந்த பொருளைப் பயன்படுத்தி அல்லது ஒரு எஃகு அலுமினியம் கலப்பு ஆனால் உங்கள் குறிப்பிட்ட சிக்கலில் உங்கள் குறிப்பிட்ட பைக்கிற்கு எந்த பொருள் பொருத்தமானது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவே நீங்கள் எஃகு பயன்படுத்தி ஒரு சட்டத்தை உருவாக்க விரும்பினால் எனவே ஒரு எஃகு அவற்றின் பண்புகள் வலுவான கடுமையான ஆனால் மலிவானவை அலுமினியம் பலவீனமானது எஃகு கலப்பு வலுவான இலகுவானது மிகவும் இலகுவானது ஆனால் வாங்குவதற்கு விலை அதிகம் சரி எனவே சில நேரங்களில் உங்கள் வடிவமைப்பு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏதாவது வடிவமைக்கும்போது எனவே எப்போதாவது உங்கள் செலவை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் ஒரு சிறந்த விஷயத்தை சரியாகப் பெறுவதற்கு நாங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இங்கே நீங்கள் எஃகு விட அலுமினியத்தைப் பயன்படுத்துவீர்கள் என்று சொல்லலாம் எனவே இது இலகுவான எடையாக இருக்கும் இது மவுண்டன் பைக்கிற்கு மிகவும் பயனளிக்கும் ஆனால் எஃகு விட செலவு அதிகம் எனவே நீங்கள் எப்போதாவது செலவைக் குறைக்க வேண்டும் எனவே இது பயிற்சிக்கான உங்கள் மீண்டும் வீட்டு வேலையாகும் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அல்லது நீங்கள் ஒரு மவுண்டன் பைக்கை வாங்குவீர்கள் எந்தப் பொருளுக்கு எந்தப் பொருள் பொருத்தமாக இருக்கும் நான் உங்களுடன் விவாதித்ததைப் பயன்படுத்தி நான்கு படிகள் ட்ரான்ஸ்லேஷன் பொருள் தேர்வு படிகள் உள்ளன பின்னர் நீங்கள் ஸ்கிரீனிங் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் தரவரிசை செய்து ஒப்பிட்டுப் பாருங்கள் உங்கள் மவுண்டன் பைக்கிற்கான பொருட்களைத் தேர்ந்தெடுக்க இந்த வழிமுறைகளைப் பின்பற்றலாம் எனவே நீங்கள் இதை வீட்டிலேயே செய்யலாம் இது நடைமுறை நோக்கத்திற்காக மட்டுமே இப்போது நான் பொறியியல் வடிவமைப்பில் பொருள் தேர்வுக்காக இந்த விரிவுரை தொகுதியை மூடப் போகிறேன் அடுத்த வகுப்பில் வேறு ஏதாவது விவாதிப்போம் மிக்க நன்றி